உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்திய வகுப்பில் பட்ஜெட் டாக்குமெண்ட் தயாரிப்பதற்காக சேல்ஸ் போர்க்காஸ்ட்டிங் எவ்வாறு செய்வது என்பதைப் பற்றியும் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஆகியவற்றின் படிநிலைகள் பற்றியும் நான் உங்களிடம் விவாதித்தேன் மற்றும் இப்போது இந்த வகுப்பு முதல் நடைமுறையாக எவ்வாறு பட்ஜெட்டை தயாரிப்பது என்பதைப்பற்றி கற்றுக் கொள்ளப் போகின்றோம் அதை சேல்ஸ் போர்க்காஸ்ட்டிங் பட்ஜெட்டில் தொடங்கி சேல்ஸ் கலெக்சன் பட்ஜெட் மற்றும் அனைத்து வகையான செலவுகளுக்கான பட்ஜெட் சப் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் அடுத்தபடியாக பட்ஜெட்டேட் கேஷ் ஸ்டேட்மென்ட் மற்றும் அதனைத்தொடர்ந்து பேலன்ஸ் ஷீட் ஆகியவற்றை நடைமுறையாக தயாரிப்பதைப் பற்றி படிக்கப் போகிறோம் எனவே உங்களுக்கும் எனக்கும் எளிமையாக இருக்கும்படியாக இரண்டு நிகழ்வுகளை நான் எடுத்துள்ளேன் இந்த நிகழ்வுகள் இரண்டும் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டன அந்த புத்தகம் பாடநெறி திட்டத்தில் கொடுக்கப்பட்ட சி டி ஹார்ங்கிரென் மற்றும் வேறு 2 ஆசிரியர்களால் எழுதப்பட்ட புத்தகமான "மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்" என்ற புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அந்தப் புத்தகம் மிக மிக அருமையான புத்தகம் அது பட்ஜெட்டிங் மற்றும் பட்ஜெட்டேரி கன்ட்ரோல் ஆகிய பகுதிகளை அருமையாக திறம்பட கொண்டுள்ளது எனவே நான் அதிகப்படியான பகுதிகளை அந்தப் புத்தகத்தின் மூலமே முடித்தேன் அதே போல இங்கும் சில சிறிய நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க போகின்றேன் அவைகளும் அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை ஆகும் எனவே இந்த நிகழ்வுகளை நான் மிகவும் சிறிய நிகழ்வுகளாக பார்க்கின்றேன் அவை மிகவும் தெளிவான நிகழ்வுகள் இவை நம் அனைவருக்கும் உதவி புரிகின்ற சிறந்த நிகழ்வுகளாக இருக்கும் எனவே இத்தகைய விதிமுறைகள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கான விதிமுறைகள் ஆகும் அல்லது டாலருக்கான விதிகள் ஆகும் ஆனால் அவ்வாறு இருந்தாலும் சரி அல்லது ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது பணமாக அல்லது வேறு ஏதாவது தொகையாக அல்லது வேறு ஏதாவது ஆக இருந்தாலும் சரி அதாவது பட்ஜெட்டிங் எக்ஸெர்சிஸ் மற்றும் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் என எதுவாக இருந்தாலும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனவே உங்களது வசதிக்காக அதாவது நீங்கள் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கண்ட்ரோல் ஆகியவற்றைப் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் அல்லது வேறு ஏதாவது நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் அல்லது வேறு ஏதாவது கணக்குகளை உங்களது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக பார்க்க வேண்டுமென்றால் சி ஹோர்ங்றேன் மற்றும் ஸ்டாண்டின் இவர் எழுதிய "மேனேஜ்மென்ட் அக்கௌன்டிங் " என்ற புத்தகத்தை வாசிக்கலாம் மற்றும் நீங்கள் அங்கு மாஸ்டர் பட்ஜெட்டுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கின்ற பிளேக்சிபில் பட்ஜெட் என்பதைப் பற்றியும் காண முடியும் அவர்கள் மிக அழகாக கொடுத்துள்ளார்கள் மற்றும் நானும் அதே புத்தகத்தை பின் தொடர்கிறேன் மற்றும் இந்த நிகழ்வுகளும் அதே புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டவை எனவே இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டாக நாம் எத்தகைய ஸ்ட்ராட்டஜியை பின்பற்ற போகின்றோம் என்றால் இந்த உரையை நான் PDF வடிவத்தில் விரிவாகக் கொடுத்துள்ளேன் எனவே PDF படிவத்தை திறந்து முதலில் அதை படிக்கவும் அடுத்ததாக அந்த நிகழ்வை நன்றாக மற்றும் தெளிவாக புரிந்துகொள்ள முயற்சி செய்யவும் மற்றும் பட்ஜெட்டின் அடித்தளம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த நிகழ்வில் பட்ஜெட் பீரியட் என்பது என்ன அதாவது இந்த பட்ஜெட்டை எத்தனை மாதத்திற்காக அல்லது எத்தனை காலாண்டுகாக நாம் தயார் செய்கின்றோம் இது ஒரு மாதத்திற்கு உண்டானதா காலாண்டுக்கு உண்டானதா அல்லது ஆறு மாதத்திற்கு உண்டானதா அல்லது ஒரு வருடத்திற்கு உண்டானதா என்பதை முதலில் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் எத்தகைய நிபந்தனைகளை ஆசிரியர் நமக்கு கொடுத்துள்ளார் அதாவது எவ்வளவு விற்பனையை அவர் முன்கணிக்க போகின்றார் அல்லது சேல்ஸ் போர்க்காஸ்ட்டிங் தகவல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுவிட்டன எவ்வாறு விற்பனை என்பது செய்யப்படும் எவ்வளவு பகுதி ரொக்கத்திற்கு விற்பனை செய்யப்படும் எவ்வளவு பகுதி கடனுக்கு விற்பனை செய்யப்படும் அடுத்ததாக கடன் தொகையை எவ்வாறு வசூல் செய்வது என்பதைப்பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அடுத்ததாக மற்ற உள்ளீட்டு பட்ஜெட் அதாவது பர்ச்சேஸ் பட்ஜெட் பர்ச்சேஸ் டீஸ்பர்செமென்ட் பட்ஜெட் ஆகியவற்றிற்கு செல்லவேண்டும் ஏனென்றால் நம்முடைய உற்பத்தியில் ஒரு பகுதியை விற்பனை செய்யப் போகின்றோம் அல்லது அந்த நிறுவனத்தின் உற்பத்தியை கடனுக்கு விற்பனை செய்யப் போகின்றோம் அதேபோல இந்த நிறுவனம் சப்ளையரிடமிருந்து சில வகையான உள்ளீடுகளை அதாவது மூலப் பொருட்களை கடனுக்கு வாங்குவதற்கான உரிமையை கொண்டுள்ளன எனவே அத்தகைய சப்ளையர்ஆல் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் என்ன எனவே இந்த நிகழ்வில் நீங்கள் ஒவ்வொன்றையும் நன்றாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அடுத்தபடியாக எதைச் செய்யப் போகிறீர்கள் என்றால் அதை நிவர்த்தி செய்யப் போகிறீர்கள் அல்லது சேல்ஸ் பட்ஜெட் மற்றும் சேல்ஸ் போர்க்காஸ்ட்டிங் பட்ஜெட்டிலிருந்து தொடங்கி பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் வரை எப்படி தயார் செய்வது என்பதைப்பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதலாவதாக நான் இந்த முழு நிகழ்வையும் படிக்க போகின்றேன் உங்களுடன் சேர்ந்து அல்லது உங்களுக்காக மற்றும் நான் முக்கியமான கூறுகளை முன்னிலைப்படுத்த போகின்றேன் மற்றும் நாம் அதனை சரிப்படுத்த போகின்றோம் மற்றும் பட்ஜெட்டை தயார் செய்யப் போகின்றோம் எனவே கம்ப்யூட்டர் சூப்பர் ஸ்டோர்ஸ் ஐஎன்சி போன்ற நிகழ்வு உள்ளது அது முற்றிலும் பரவலாக்கப்பட்ட மேலாண்மையை கொண்டுள்ளது நீங்கள் மால் ஆப் அமெரிக்காவில் உள்ள அந்த நிறுவனத்தின் கடைக்கு புதிய மேலாளராக உள்ளீர்கள் அது இந்திய சந்தையாக இருக்கலாம் அல்லது அமெரிக்க சந்தையாக இருக்கலாம் அது எந்த வித வேறுபாட்டையும் கொண்டிருக்காது ஏனென்றால் நாமும் உலகளாவிய பொருளாதாரத்தில் உள்ளோம் எப்படி வாங்குவது எப்படி காட்சிப்படுத்துவது எப்படி விற்பனை செய்வது மற்றும் கடை திருட்டை எவ்வாறு குறைப்பது என்பதை பற்றி நீங்கள் அதிகம் தெரிந்து இருப்பீர்கள் நீங்கள் கணக்கியல் மற்றும் நிதியியல் பற்றி குறைவாகவே தெரிந்துள்ளீர்கள் இருந்தபோதிலும் மேல்நிலை நிர்வாகம் உயர் நிர்வாகத்திற்கான பயிற்சியில் பட்ஜெட்டிங் ப்ரஸெஸ்ல் மேல்நிலை நிர்வாகத்தின் பங்களிப்பை வற்புறுத்துகின்றது உங்களை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதத்திற்கான மாஸ்டர் பட்ஜெட் தயாரிக்க சொல்கின்றார்கள் இதனுடைய முழு தயாரிப்புக்கும் நீங்கள்தான் பொறுப்பு அனைத்து கணக்கியல் வேலைகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்யப்படுகின்றன எனவே உங்களுக்கு வளாகத்தில் நிபுணர் உதவி இல்லை இதற்கு அடுத்தபடியாக நாளை கிளை மேலாளர் மற்றும் உதவி கட்டுப்பாட்டாளர் ஆகியோர் இங்கு உங்களுடைய வேலையை ஆராய வருகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு இறுதி பட்ஜெட் டாக்குமெண்ட் உருவாக்க உதவி புரிவார்கள் இதற்கு பின்னால் உள்ள யோசனை என்னவென்றால் சில சமயங்கள் நீங்கள் பட்ஜெட்டை தயார் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் கணக்கியல் சம்பந்தமான அதிக நம்பிக்கையை பெற்று விடுவீர்கள் உங்கள் மேற்பார்வையாளர்களுக்கு சாதகமான தோற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் எனவே மே 31 2015 நிலவரப்படி பின்வரும் தரவைச் சேகரிப்பீர்கள் நமக்கு இவை கொடுக்கப்பட்டன இதை நீங்கள் சில தகவல்கள் என்று அழைக்கலாம் அல்லது நிறுவன பேலன்ஸ் சீட் என்று அழைக்கலாம் அதன் வருடம் 31 மே மாதத்துடன் முடிவடைகின்றது அது ஐந்து வருடங்களாக இருக்கலாம் 15 வருடங்களாக இருக்கலாம் அல்லது பதினேழு வருடங்களாக இருக்கலாம் எனவே நமக்கு தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இடது பக்கம் கொடுக்கப்பட்டது பேலன்ஸ் சீட் பொசிசன் அங்கு நமக்கு பல்வேறு வகையான சொத்துக்கள் கொடுக்கப்பட்டன நடப்பு சொத்துக்கள் முதல் லைபிலிட்டிஸ் வரை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன எனவே அவருக்கு அந்த நிறுவனத்தின் சென்ற வருடத்தின் கிளோசிங் கேஷ் பேலன்ஸ் 29 ஆயிரம் டாலர்கள் 4 லட்சத்து 30 ஆயிரம் டாலர்கள் அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் 3 லட்சத்து 69 ஆயிரம் டாலர்கள் நிகர பர்னிச்சர்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் ஒரு லட்சத்து 68 ஆயிரம் டாலர்கள் மற்றும் டோட்டல் அசெட்ஸ் 9 லட்சத்து 86 ஆயிரம் டாலர்கள் என கொடுக்கப்பட்டது இப்பொழுது லைபிலிட்டிஸ் பற்றி நீங்கள் பேச போகின்றீர்கள் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் 4 லட்சத்து 75 ஆயிரம் டாலர்கள் உரிமையாளரின் பங்கு ஐந்து லட்சத்து 11 ஆயிரம் டாலர்கள் மேலும் லைபிலிட்டிஸ் பக்கமானது அசெட்ஸ் பக்கத்துடன் ஒத்துபோகின்றது எனவே இது பாலன்ஸ் சீட்டின் சுருக்கமாகும் மற்றும் நமக்கு வலதுபுறம் கணிக்கப்பட்ட விற்பனையானது கொடுக்கப்பட்டுள்ளது அது 6 மாதத்திற்கான விற்பனையாகும் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை உள்ள இந்த அனைத்து விற்பனை முன்கணிப்புகளும் நமக்கு மிகவும் முக்கியமானது எனவே இந்த நிகழ்வில் பட்ஜெட்டை தயார் செய்யும்பொழுது நீங்கள் இந்த அனைத்து விற்பனை கடையின் சேல்ஸ் போர்க்காஸ்ட்டிங்கை கணக்கிலெடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் இப்பொழுது இந்த மாதங்களுக்கான கொடுக்கப்பட்ட விற்பனையை பார்க்கும் பொழுது கூடுதல் விவரங்களும் நமக்கு மிகவும் முக்கியமானதாகும் இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்னவென்றால் கடன் விற்பனை என்பது மொத்த விற்பனையில் 90 சதவீதம் ஆகும் நீங்கள் எவ்வளவு விற்பனை இந்த மாதத்தில் செய்கின்றீர்கள் என்றாலும் அந்த விற்பனையில் 90 கடனுக்கு விற்கப்பட்டது ஆகும் மற்றும் 10 விற்பனை மட்டும் ரொக்கத்திற்கு விற்கப்பட்டது எனவே இது மிக முக்கியமான விதிமுறையாகும் நாம் அந்த தகவலை கணக்கிற்கு எடுத்துக் கொள்ளவேண்டும் கடன் கணக்குகளில் 80 அடுத்து வரும் மாதத்தில் வசூல் செய்யப்படுகின்றன மற்றும் 20 சதவிகித கடன் கணக்குகள் அதற்கு அடுத்த மாதத்தில் வசூல் செய்யப்படும் எனவே அது அடுத்த இரண்டு மாதத்தில் வசூல் செய்யப்பட்டுவிடும் பின்தேதிகள் என்பது மிகவும் குறைவாக உள்ளதால் இதனை விட்டுவிடலாம் என்று அனுமானித்துக் கொள்கின்றோம் எனவே எவ்வளவு கடன் விற்பனை இருந்தாலும் அவை அனைத்தும் வசூல் செய்யப்பட கூடியவையே எனவே அங்கு எந்த ஒரு பின் தேதிகளும் இல்லை விற்பனையில் 10 சதவீத பங்கை இந்த மாதமே வசூல் செய்து விடுவோம் அடுத்ததாக மீதமுள்ள 90 சதவீத கடன் விற்பனையின் 80 சதவீத தொகையானது அடுத்த மாதத்தில் வசூல் செய்யப்படும் அதற்கு அடுத்தபடியாக 90 சதவீத விற்பனையின் 20 அதற்கு அடுத்த மாதத்தில் வசூல் செய்யப்படும் எனவே இந்த வகையில் விற்பனை வசூல் செயல்பாடானது நடைபெறும் இது மிகவும் முக்கியமான தகவலாகும் ஆவரேஜ் க்ராஸ் ப்ராபிட் விற்பனையில் 40 சதவீதமாகும் இது செலவை கணக்கிட உதவும் முக்கியமான நிபந்தனை ஆகும் குறிப்பாக பொருட்களின் விலையை கணக்கிட உதவுகின்றது இப்பொழுது இந்த தகவல் என்பது மிகவும் பயனுள்ளது நிறுவனத்தின் கொள்கை என்னவென்றால் அடுத்த மாதத்தில் வரக்கூடிய மதிப்பிடப்பட்ட விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் அடக்க விலைக்கு நிகராக இந்த மாதத்தில் மூலப்பொருட்களானது கொள்முதல் செய்யப்படும் அல்லது கொள்முதலுக்கான தொகையானது அடுத்து வரக்கூடிய மாதத்தில் செலுத்தப்படும் எனவே இன்று பொருட்களை வாங்குகிறோம் மற்றும் இந்த கொள்முதலுக்கான தொகையை சப்ளையருக்கு அடுத்த மாதத்தில் செலுத்துவோம் நாம் அனைத்து கொள்முதலுக்கு இங்கே செலுத்தப் போவதில்லை இந்த மாதத்தின் கொள்முதலுக்கு அடுத்த மாதத்தில் பணத்தை செலுத்துவோம் சம்பளம் கூலி மற்றும் கழிவு ஆகியவை விற்பனையில் 20 ஆகும் மற்ற மாறுபடும் செலவுகளின் சதவீதம் என்பது விற்பனையில் 4 வாடகை சொத்து வரி மற்றும் பிற வகையான சில சிதறல்கள் மற்றும் மற்ற உருப்படிகள் ஒவ்வொரு மாதமும் 55000 டாலர்களாகும் மாறுபடும் மற்றும் நிலையான செலவுகளுக்கான ரொக்க செலுத்துதல் என்பது ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் என்பதை நாம் அனுமானித்துக் கொள்ள வேண்டும் தேய்மானம் என்பது ஒவ்வொரு மாதமும் 2500 டாலர்கள் இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் தேய்மானம் என்பது 2500 டாலர்கள் என்பது நிபந்தனையாகும் ஜூன் மாதத்தில் 55000 டாலர்கள் மே மாதத்தில் வாங்கப்பட்ட அறைகலன் மற்றும் பொருட்களுக்கு செலுத்தப்பட வேண்டியவை மே 31 தேதியில் உள்ள மொத்த செலுத்துதல்களில் இது உள்ளடங்கியுள்ளது 25 ஆயிரம் டாலர்கள் ஒவ்வொரு மாதமும் வைத்திருக்க வேண்டும் என்பதை அனுமானித்துக் கொள்ள வேண்டும் இந்த குறைந்தபட்ச ரொக்க இருப்பு என்பது காஸ் பட்ஜெட் தயாரிக்க உதவுகின்றது அனைத்து பெறுதலும் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்தில் தரப்படும் மற்றும் ஒவ்வொரு செலுத்துதலும் அந்த மாதத்தின் இறுதியில் மேற்கொள்ளப்படும் வட்டி என்பது கடன் தொகையை செலுத்தும் போது மட்டுமே செலுத்தப்படும் வட்டி விகிதம் என்பது ஒரு வருடத்திற்கு 10 சதவீதம் ஆகும் வட்டி கண்டறியும் பொழுது அருகிலுள்ள 10 டாலர் தொகைக்கு மாற்றப்படும் அனைத்து கடன்களும் ஆயிரம் பெருக்கல் விகிதத்தில் செலுத்தப்படும் வங்கியில் அல்லது வேறு ஏதாவது மூலத்தில் எப்பொழுது கடனை பெற போகின்றோம் என்றால் அங்கு ஏதாவது ரொக்கத்தில் பற்றாக்குறை இருக்கும் பொழுது மட்டும் நாம் ஆயிரத்தின் மடங்குகளில் பணத்தை பெறப் போகின்றோம் மற்றும் நமக்கு ரொக்கத்தில் மீதி இருக்கும் பொழுது ஆயிரத்தில் செலுத்தப்படும் அது ஆயிரத்திற்கு குறைவாக இருக்கும் பொழுது நான் ஆயிரத்திற்கு குறைவாக பணத்தை பெறுவதும் அல்ல ஆயிரத்திற்கு குறைவாக பணத்தை செலுத்துவதும் இல்லை மற்றும் நாம் வங்கியில் அல்லது மற்றவர்களிடமிருந்து பெற்ற தொகையை திருப்பி செலுத்தும் பொழுது வட்டியுடன் சேர்த்து திருப்பி செலுத்தும் பொழுது 10 டாலருக்கு அருகில் உள்ள தொகைக்கு மாற்றப்படும் இப்பொழுது என்ன தேவைப்படுகின்றது என்றால் நாம் என்ன செய்யப் போகின்றோம் வரும் காலாண்டுக்கான அதாவது மூன்று மாதத்திற்கு நாம் இந்த பட்ஜெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை தயார் செய்ய போகின்றோம் இப்பொழுது நாம் மே மாதத்தின் இறுதியில் இருக்கின்றோம் இந்த சமயத்தில் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கான பட்ஜெட்டை தயார் செய்ய போகின்றோம் திட்டமிடப்பட்ட ஒரு மாதத்திற்கான ரொக்க பெறுதல் மற்றும் தொகை செலுத்துதல் அறிக்கை அதாவது கேஸ் பட்ஜெட் ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் தயாரிக்க போகின்றோம் மற்றும் ஆகஸ்ட் 31 2015 ம் வருடம் அல்லது 2017 ஆம் வருடம் அல்லது 2018 ஆம் வருடம் என்ன வருடமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கான பட்ஜெட் பேலன்ஸ் ஷீட் ஐ தயாரிக்கிறோம் எனவே நாம் ஜூன் மாதத்திலிருந்து பட்ஜெட்டை தயாரிப்பு ஆரம்பிப்போம் நமது பட்ஜெட் ப்ராசஸ்ஐ ஆகஸ்ட் 31 ம் தேதியன்று முடிப்போம் நாம் ஒரு காலாண்டுக்கான பட்ஜெட்டை தயாரிக்கப் போகிறோம் அது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் என மூன்று மாதத்திற்கு உரியது அனைத்து செயல்பாடுகளும் வருமானவரிக் முன் மதிப்பீடு செய்யப்படுகின்றன எனவே வருமான வரியை நாம் இங்கு பயன்படுத்தப் போவதில்லை அதாவது வருமான வரியை இங்கு குறிப்பிட தேவையில்லை வங்கிக் கடனுக்கான தேவை ஏன் வங்கிக் கடன்களைச் செலுத்துவதற்கு எந்த இயக்க ஆதாரங்கள் பணத்தை வழங்குகின்றன என்பதை விளக்குங்கள் எனவே இதை பின்னர் விளக்க வேண்டும் ஏனென்றால் இது கேஸ் பட்ஜெட் தயாரித்த பிறகு தெரியவரும் அவையாவன ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் இறுதியில் ரொக்கத்தின் நிலை என்ன அதாவது நம்மிடம் மிதமிஞ்சிய ரொக்கம் உள்ளதா அல்லது பற்றாக்குறையான ரொக்கம் உள்ளதா என்பதை பற்றி தெரிந்துகொள்ள முடியும் மற்றும் இவ்வாறு பற்றாக்குறையாக இருந்தால் எங்கு தேவையான நிதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் மற்றும் அளவுக்கு அதிகமான ரொக்கம் கையிலிருந்தால் அதை எவ்வாறு வங்கிக்கு செலுத்த போகின்றோம் எனவே இது மிகவும் முக்கியமான நிபந்தனையாகும் இது இந்த முழு பட்ஜெட் எக்சர்சைஸ் போதும் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவே இப்பொழுது இந்த எல்லா தகவல்களுக்கும் திரும்ப போகப் போகின்றோம் மற்றும் அவர்கள் வெவ்வேறு வகையான துணை மதிப்பீடுகளுக்கான பட்டியலை தயாரிக்க ஆரம்பிப்பார்கள் மற்றும் அதனை ஒன்றாக இனைப்பார்கள் மற்றும் அதனுடைய முடிவு என்பது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் பட்ஜெட்டேட் கேஷ் ப்லொவ் ஸ்டேட்மென்ட் அல்லது பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் என்ற பல்வேறு வகையான வடிவங்களில் இருக்கலாம் இப்பொழுது இதைத் தயாரிப்பதைத் தொடங்குவோம் நான் உங்களுக்காகத் தயாரிக்கும் முதல் அட்டவணை இங்கே இந்த தகவலை வரைந்து வெவ்வேறு அட்டவணைகளில் மாற்றுவது அது சேல்ஸ் பட்ஜெட்டாக இருக்கும் எனவே சேல்ஸ் பட்ஜெட் என்னவாக இருக்கும் இந்த நிலைமைகளைப் பார்க்கும்போது நாம் ஒரு அட்டவணையை தெளிவாகத் தயாரிக்க வேண்டும் அடுத்த 3 மாதங்களில் விற்பனை எவ்வாறு இருக்கும் என்பதை அந்த அட்டவணையில் காட்ட வேண்டும் எனவே மாத விற்பனை எவ்வளவு காலாண்டு விற்பனை எவ்வளவு ரொக்கத்திட்க்கான விற்பனை எவ்வளவு எவ்வளவு விற்பனை கடனுக்கானது விற்பனையின் மொத்த இருப்பு என்ன இதற்கு முதலில் ஒரு அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவே இந்த அட்டவணையைத் தயாரிப்போம் இந்த அட்டவணையில் எல்லாவற்றையும் நாம் எவ்வாறு கவனித்துக் கொள்ளப் போகிறோம் என்பதைப் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே நாம் முதலில் தயாரிக்கக்கூடிய பட்ஜெட் என்னவென்றால் சேல்ஸ் பட்ஜெட் மற்றும் இங்கு நான் சேல்ஸ் பட்ஜெட் என்று எழுத வேண்டும் ஏனென்றால் இறுதி முடிவை நாம் கண்டறிய பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் என்ற ஒன்றை தயாரிப்போம் இந்த அட்டவணைகள் மற்றும் சேல்ஸ் பட்ஜெட்டான முதல் அட்டவணையை நாம் தயாரிக்கும் வரை அது சாத்தியமில்லை நீங்கள் சேல்ஸ் பட்ஜெட்டை தயார் செய்யும் பொது நீங்கள் வெவ்வேறு வகையான நெடுவரிசைகளை தயாரிப்பீர்கள் இங்கே முதல் நெடுவரிசை விவரங்களுக்கு பின்னர் மாதங்களுக்கு முதல் மாதம் ஜூன் இரண்டாவது ஜூலை பின்னர் மூன்றாவது ஆகஸ்ட் இது ஆகஸ்ட் மாதம் பின்னர் இந்த காலாண்டில் மொத்த விற்பனையைப் பற்றி பேசுகிறோம் எனவே விற்பனையின் மொத்தத் தொகையுடன் தொடங்குவோம் விற்பனை விவரங்களை நீங்கள் பார்க்கும்போது அது இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பகுதி ரொக்க விற்பனை எனவே ரொக்க விற்பனை தொகை என்ன இது முதல் விஷயம் நிகழ்வில் நமக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை என்ன இந்த நிலையை நீங்கள் பார்த்தால் கடன் விற்பனை மொத்த விற்பனையில் 90 சதவீதம் ஆகும் இதன் பொருள் ரொக்க விற்பனை எவ்வளவு 10 சதவிகிதம் மட்டுமே ஆகவே ஜூன் மாதத்தில் இவை 10 சதவிகித விற்பனை மட்டுமே என்றால் நாம் எவ்வளவு பொருளை ரொக்கத்திற்கு விற்க போகின்றோம் இதைப் பார்க்கும்போது ஜூன் மாத விற்பனை என்ன 700000 ஜூலை 400000 ஆகஸ்ட் இப்போது ரொக்க விற்பனை இதில் 10 சதவிகிதம் மட்டுமே அதாவது 700000 விற்பனையில் 70000 மட்டுமே ரொக்கமாக உள்ளது அதை நான் டாலர்களில் எழுதியுள்ளேன் நீங்கள் அதை ஒருமுறை இங்கு டாலராக எழுதினால் போதும் ஒவ்வொரு முறையும் எழுத வேண்டிய தேவை இல்லை எனவே இது ஜூன் மாதத்தில் ரொக்க விற்பனை 70 ஆயிரம் இங்கே ஜூலை மாதத்தில் ரொக்க விற்பனை 40 ஆயிரம் ஆகவும் ஆகஸ்ட் மாதத்தில் ரொக்க விற்பனை மீண்டும் 40 ஆயிரமாகவும் இருக்கும் மொத்த விற்பனை என்னவாக இருக்கும் அதுவே 150000 டாலர்கள் ரொக்க விற்பனை இப்போது விற்பனையின் இரண்டாவது கூறு கடன் விற்பனையாக இருக்கும் எனவே இங்கே கடன் விற்பனை என்ன மீதமுள்ள தொகை கடன் விற்பனையாகும் எனவே மீண்டும் 700000 ல் 70000 ரொக்கமாக இருந்தால் மீதமுள்ள தொகை எவ்வளவு இருக்கும் அதாவது கடன் விற்பனையாக 630000 டாலர்கள் உள்ளன இந்த நிகழ்வில் எவ்வளவு இருக்கும் 360000 கடன் விற்பனையாக இருக்கப்போகிறது இங்கே 360000 டாலர்கள் கடன் விற்பனையாக இருக்கப் போகின்றன எனவே இதன் பொருள் மொத்த கடன் விற்பனை எவ்வளவு இருக்கும் 1350000 ரூபாய் 1 மில்லியன் 350000 ரூபாய் விற்பனை கடன் விற்பனையாக இருக்கும் அல்லது நீங்கள் அதை லட்சத்தில் வைத்தால் அது 1350000 ரூபாய் மதிப்புள்ள விற்பனை கடன் விற்பனை மற்றும் ரொக்க விற்பனை 150000 எனவே இப்போது நீங்கள் மொத்தத்தை கணக்கிட்டுள்ளீர்கள் இங்கும் நெடுவரிசைகளிலும் மொத்தத்தை நீங்கள் கணக்கிடும்போது மொத்த விற்பனை இங்கு எவ்வளவு இருக்க போகின்றது ஜூன் மாதத்திற்கு அது 700000 டாலர்களாக இருக்க போகின்றது ஜூலை மாதத்தில் 400000 டாலர்களாக இருக்க போகின்றது ஆகஸ்ட் மாதத்தில் இது 400000 டாலராக இருக்க போகின்றது எனவே இதன் பொருள் மொத்த விற்பனை எவ்வளவு இருக்கும் இந்த முழு காலாண்டிலும் 1 5 மில்லியன் டாலர் மதிப்புள்ள டாலர்கள் விற்பனை இருக்கும் அல்லது நீங்கள் சொல்வது வெறுமனே இந்த காலாண்டின் முடிவில் நாம் அடையப் போகும் விற்பனை 15 லட்சம் டாலர்கள் என்று கூறலாம் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மொத்த விற்பனை 15 லட்சமாக இருக்கும் 15 லட்சம் மதிப்புள்ள விற்பனையில் 10 அதாவது150000 விற்பனையானது ரொக்க விற்பனையாகும் மற்றும் மீதமுள்ள விற்பனை கடன் விற்பனையாகும் அதனுடைய மதிப்பு 1 35 மில்லியன் டாலர் எனவே மொத்த விற்பனை என்பது எவ்வளவு இருக்கும் அது 1 5 மில்லியன் டாலர்கள் அல்லது 15 லட்சம் டாலர்கள் இந்த அளவிலான விற்பனையை இந்த காலாண்டில் நாம் செய்யப் போகின்றோம் எனவே இவை அனைத்தும் நான் சொன்னது போல சாத்தியமாக உள்ளது இது விற்பனை தொடக்க செயல்பாடு அதாவது சேல்ஸ் போர் காஸ்டிங் என்பது பட்ஜெட் எக்சர்ஸைஸ் அல்லது பட்ஜெட்டிங் ப்ரஸெஸ் தொடக்கமாகும் இங்கு குறிப்பாக இந்த சிறிய வழக்கை நாம் தீர்த்து வைக்கும் பொழுது நாம் விற்பனை முன்கணிப்பு என்பதையும் செய்யப்போகிறோம் நமக்குக் கிடைத்துள்ள தகவல் என்னவென்றால் மூன்று மாத காலத்தில் நம்மால் 1 5 மில்லியன் டாலர்கள் அளவிற்கு விற்பனை செய்ய முடியும் அல்லது அந்த அளவு விற்பனையை செய்வதற்கான சாத்தியக் கூறுகள் சந்தையில் உள்ளன நம்மால் அதை செய்ய முடியும் நம்மால் விற்பனை இலக்கை அடைய முடியும் சரிதானே எனவே நாம் நமக்கான பட்ஜெட்டை தயாரித்து விட்டோம் மற்றும் இது சேல்ஸ் பட்ஜெட் இது நமக்கான முதல் அட்டவணை ஆகும் இப்பொழுது நான் அடுத்த அட்டவணைக்கு போக இருக்கின்றேன் மற்றும் அடுத்த அட்டவணை என்பது சேல்ஸ் கலெக்ஷன் பட்ஜெட் ஒரு முறை எவ்வளவு நாம் விற்பனை செய்யப் போகின்றோம் என்பது தெரிந்துவிட்டால் அடுத்ததாக அதை எவ்வாறு வசூல் செய்வது என்பதற்கான சேல்ஸ் கலெக்சன் பட்ஜெட்டை தயாரிக்கிறோம் நாம் 10 சதவீத விற்பனை மட்டும் ரொக்கத்திற்கு செய்கின்றோம் மீதமுள்ளவை கடனுக்கானதாகும் நாம் இப்போது சற்று பின்னோக்கி சென்று அதை நமக்கு வழங்கப்பட்ட நிகழ்விலிருந்து படிக்கின்றோம் அதில் நம்முடைய வசூலிப்பு நிபந்தனைகள் என்ன என்பதை பார்க்கப்போகிறோம் வசூலிப்பு நிபந்தனைகளாவன மொத்த விற்பனையில் 90 சதவீத விற்பனை கடன் விற்பனையாகும் கடன் விற்பனையில் 80 விற்பனை செய்த மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய மாதத்தில் வசூலிக்கப்படும் இது எதை குறிக்கின்றது என்றால் 90 சதவீத கடன் விற்பனையில் 80 அடுத்த மாதத்தில் மற்றும் மீதமுள்ள 20 சதவீத கடன் விற்பனையானது அடுத்த இரண்டு மாதத்தில் வசூலிக்கப்படும் எனவே இதுதான் நிபந்தனை அங்கு பின் தேதிகள் எதுவும் இல்லை நாம் அதனை கருத்தில் கொள்ளத் தேவையில்லை மற்றும் மே 31 இல் அக்கவுண்ட்ஸ் ரிஸீவப்பில் என்பதை ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான கடன் விற்பனையில் இருந்து கிடைப்பதாகும் நாம் இப்பொழுது விற்பனைக்கான தொகையை வசூல் செய்ய வேண்டும் எனவே நாம் அடுத்த அட்டவணையை தயாரிக்க போகின்றோம் மற்றும் அடுத்த அட்டவணையானது சேல்ஸ் கலெக்ஷன் பட்ஜெட் ஆகும் எனவே அடுத்த அட்டவணை இது இரண்டாவது அட்டவணை சேல்ஸ் கலெக்சன் பட்ஜெட் சேல்ஸ் கலெக்சன் பட்ஜெட் என்பவை சப் பட்ஜெட்டில் வருகின்றன எனவே இத்தகைய சப் பட்ஜெட்டை தயாரித்து பின்னர் இறுதியாக அதனை சமர்ப்பிக்கும் பொழுது உங்களால் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் மற்றும் பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் ஆகியவற்றை தயாரிக்க முடியும் எனவே நாம் மீண்டும் கேஸ் கலெக்சன் பட்ஜெட்டில் இங்கு விபரங்களை எழுத போகின்றோம் அடுத்ததாக இங்கு மாதங்களை எழுதுகின்றோம் நாம் மாதத்தை எழுதும்பொழுது மூன்றும் மாதங்களை மறுபடியும் எழுதுகின்றோம் ஜூன் மாதத்தில் எவ்வளவு வசூல் செய்யப் போகின்றோம் ஜூலை மாதத்தில் எவ்வளவு வசூல் செய்ய போகின்றோம் ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளவு வசூல் செய்யப் போகின்றோம் ஆகியவற்றை இங்கே எழுதப் போகிறோம் அல்லவா எனவே இவை மூன்றும் மூன்று மாதத்திற்கான வசூல்கள் ஆகும் இப்பொழுது வசூல் என்பது எங்கிருந்து வரும் அது ரொக்க விற்பனை மற்றும் அதுவும் தற்போதைய மாதத்திற்கான ரொக்க விற்பனை தற்போதைய ரொக்க விற்பனை எவ்வளவு நாம் 70 ஆயிரம் மதிப்புள்ள விற்பனையை அதே மாதத்தில் வசூல் செய்கின்றோம் 40 ஆயிரத்தை ஜூலை மாதத்தில் வசூல் செய்யப் போகின்றோம் மற்றும் ஆகஸ்ட் மாதத்திலும் 40 ஆயிரத்தை வசூல் செய்யப் போகின்றோம் இவை அனைத்தும் தற்போதைய மாதத்தின் விற்பனையில் இருந்து நாம் வசூல் செய்யக்கூடியவை ஆகும் இப்பொழுது அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிளிலிருந்து இருந்து வசூல் செய்யப்பட்டவை நான் இங்கு அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிளிலிருந்து என்று எழுதுகின்றேன் அதாவது பெறத்தக்க கணக்குகளில் இருந்து வரும் வசூல் என்பது எதைக் குறிக்கிறது என்றால் நாம் ஏற்கனவே கடனுக்கு விற்பனை செய்துள்ளோம் அதை எவ்வாறு பெறப்போகின்றோம் என்பதை குறிப்பதாகும் எனவே ஜூன் மாதத்தில் நாம் ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான வசூலை செய்யப்போகிறோம் ஏனென்றால் ஜூன் மாதத்தில் 10 சதவீத தொகை மட்டுமே தற்போதைய மாதத்தின் விற்பனையிலிருந்து கிடைப்பதாகும் அதாவது ஜூன் மாத விற்பனை மற்றும் மீதமுள்ள வசூல் என்பவை ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் செய்த விற்பனையின் மூலம் செய்வதாகும் நாம் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய ரொக்க விற்பனை மற்றும் வசூல் செய்தவை என்பது 70 ஆயிரம் மட்டுமே ஆகும் எனவே அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிளிலிருந்து செய்யக்கூடிய வசூல் இப்பொழுது நாம் ஏப்ரல் மாதத்தில் செய்த கடன் விற்பனையின் ஒரு பகுதியை வசூல் செய்ய போகின்றோம் அவை ஏப்ரல் மாதத்தில் விற்பனை செய்யப்பட்டவை ஆனால் அதற்கான தொகையை ஜூன் மாதத்தில் வசூல் செய்கின்றோம் அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிளிலிருந்து செய்யப்படும் வசூல் என்பது ஏப்ரல் மாதத்திற்கான விற்பனைக்கு உண்டானதாகும் எனவே ஏப்ரல் மாதத்தில் விற்பனை செய்தது மற்றும் அந்த விற்பனையிலிருந்து வசூல் செய்கின்றோம் மொத்த தொகை எவ்வளவாக இருந்தது ஏப்ரல் மாதத்திற்கான தகவல்கள் எதற்கு எங்களுக்கு வழங்கப்பட்டது எதற்காக இந்த தகவல் வழங்கப்பட்டது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த தகவல்கள் என்பவை ஏப்ரல் மாதத்தின் விற்பனை 300000 அதில் 30000 ஏப்ரல் மாதத்திலேயே வசூல் செய்யப்படும் மற்றும் மீதமுள்ள தொகையான 270000 ல் 80 மே மாதத்தில் வசூல் செய்யப்பட வேண்டியவை மற்றும் மீதியுள்ள 270000 ல் 20 அதாவது ஏப்ரல் மாதத்தின் மொத்த விற்பனையில் 90 சதவீதத்தை ஜூன் மாதத்தில் வசூல் செய்ய போகின்றோம் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் நம்மிடமுள்ள ஏப்ரல் மாதத்திற்கான விற்பனை என்பது 20 மற்றும் அந்த 20 சதவீதம் ஜூன் மாதத்தில் வசூல் செய்யப்படும் எனவே ஏப்ரல் மாத விற்பனைக்காக நாம் எவ்வளவு வசூல் செய்யப் போகின்றோம் 270000 என்பது மொத்தவிற்பனை மற்றும் மறுபடியும் இங்கே டாலர் மதிப்பை எழுதுகின்றோம் எனவே இது டாலரில் வசூலிப்பதை குறிக்கின்றது மற்றும் ஏப்ரல் மாத விற்பனையில் 54000 வசூல் செய்யப் போகின்றோம் இது எதை குறிக்கிறது என்றால் ஜூன் மாதத்தில் வசூல் செய்யப் போகின்றோம் ஜூலை மாதத்தில் எந்த ஒரு வசூலும் அல்ல ஆகஸ்ட் மாதத்தில் எந்த ஒரு வசூலும் இல்லை ஏனென்றால் ஜூன் மாதத்திற்கு முன் அதாவது ஏப்ரல் மே ஆகிய மாதங்களுக்கான தொகைகள் அனைத்தும் ஜூன் வரை வசூல் செய்யப்பட்டுவிட்டன இப்பொழுது ஜூன் மாதத்தில் மே மாதத்திற்கான விற்பனையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வசூல் செய்வோம் எனவே மே மாதத்தின் விற்பனைக்கான தொகையை எவ்வளவு வசூல் செய்யப் போகின்றோம் 252000 மற்றும் இது எவ்வளவு ஆக உள்ளது இது எதைக் குறிக்கிறது என்றால் மே மாத விற்பனையில் எவ்வளவு நாம் இந்த மாதம் வசூல் செய்யப் போகின்றோம் அது 90 சதவீத மே மாத விற்பனையில் 80 சதவீத தொகையை ஜூன் மாதம் வசூல் செய்ய போகின்றோம் அது 252000 மற்றும் மீதி தொகை ஜூலை மாதத்தில் வசூல் செய்யப்படும் அது எவ்வளவு இருக்குமென்றால் 63000 எனவே இது ஆகஸ்ட் மாதத்தில் எந்த வசூலும் இல்லை இப்பொழுது மே மாதத்தின் விற்பனையில் 10 அதே மாதத்தில் வசூல் செய்யப்படும் மீதி தொகையில் 80 சதவீத தொகை ஜூன் மாதத்தில் வசூல் செய்யப்படும் மற்றும் 20 சதவீத கடன் விற்பனை ஜூலை மாதத்தில் வசூல் செய்யப்படும் எனவே ஆகஸ்ட் மாதத்தில் மே மாதத்திற்கான தொகை எதுவும் வசூல் செய்யப்படுவது இல்லை இப்பொழுது ஜூன் மாதத்திற்கான விற்பனை வசூலுக்கு செல்லப்போகிறோம் விற்பனை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நாம் ஏற்கனவே ஜூன் மாத விற்பனையில் இருந்து 10 வசூல் செய்து விட்டோம் அது 70000 இது ரொக்கமாக வசூல் செய்யப்பட்டு விட்டது மற்றும் இப்பொழுது ஜூன் மாதத்தின் கடன் விற்பனையிலிருந்து ஜூன் மாதம் எந்த ஒரு தொகையும் வசூல் செய்யப்படமாட்டாது ஏனென்றால் இந்த மாதத்தின் கடன் விற்பனைத் தொகை அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படும் எனவே ஜூன் மாதத்தின் 90 சதவீத விற்பனையின் 80 சதவீத தொகை ஜூலை மாதத்தில் வசூலிக்கப்படும் அதாவது 504000 ரூபாய் ஜூலை மாதத்தில் வசூலிக்கப்படும் மற்றும் மீதமுள்ள 126000 ஆகஸ்ட் மாதத்தில் வசூலிக்கப்படும் எனவே ஜூன் மாதத்திற்கான விற்பனை தொகையும் வசூல் செய்யப்பட்டு விடும் நாம் இங்கு 70000 ஐ வசூல் செய்கின்றோம் 504000 ஜூலை மாதத்தில் வசூல் செய்யப்பட்டு விட்டது மற்றும் மீதமுள்ள 126000 ஆகஸ்ட் மாதத்தில் வசூல் செய்யப்பட்டு விட்டது எனவே ஜூன் மாதத்தில் நாம் செய்த விற்பனையின் அளவு 700000 டாலர்கள் ஆகும் ஆகஸ்ட் மாதத்தில் அவை அனைத்தும் வசூல் செய்யப்பட்டுவிடும் மற்றும் இப்பொழுது ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான விற்பனைத் தொகை எதுவும் மீதம் இல்லை இப்போது நாம் ஜூலை மாதத்திற்குரிய விற்பனையை பற்றி பேசுகின்றோம் ஜூலை மாதத்திற்கான விற்பனையை நீங்கள் பார்க்கும் பொழுது ஜூலை மாதத்தில் எவ்வளவு தொகையை நாம் வசூல் செய்யப் போகின்றோம் ஜூன் மாதத்தில் எந்த தொகையும் இல்லை மற்றும் ஜூலை மாதத்திலும் எதுவுமில்லை ஏனென்றால் ஜூலை மாதத்தில் ஒரு பகுதி தொகையான 40000 வசூல் செய்யப்பட்டு விட்டது மற்றும் மீதமுள்ள ஜூலை மாத விற்பனை தொகையான 90 சதவீத தொகையிலிருந்து 80 சதவீத தொகையை நாம் இன்று வசூல் செய்ய போகின்றோம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் மற்றும் அது எவ்வளவு வருகின்றது என்றால் 288000 டாலர்கள் எனவே இப்பொழுது மொத்த வசூலை பற்றி பேசலாம் மொத்த வசூல் என்பது எவ்வளவு இருக்கும் நாம் மொத்தத் தொகையான 376000 வசூல் செய்யப் போகின்றோம் எனவே நாம் இந்தத் தொகையை ஏற்கனவே வசூல் செய்து விட்டோம் இது ரொக்க விற்பனை என்பவை 70 40 40 மற்றும் நமக்கு மீதி தொகை உள்ளது அதை இங்கு நாம் வசூல் செய்யப் போகின்றோம் அது எவ்வளவு இருக்கும் என்றால் 376000 இந்த மாதத்தில் விற்பனையில் 607000 டாலர்களை நாம் வசூல் செய்யப் போகின்றோம் மற்றும் இந்த மாதத்தில் நாம் மொத்தமாக வசூல் செய்யக்கூடிய தொகை என்பது 454000 டாலர்கள் விற்பனையாகும் எனவே மொத்த வசூல் என்பது எவ்வளவு ஆக இருக்க போகின்றது ஜூன் மாதத்திற்கு 376000 607000 ஜூலை மாதத்திற்கு உண்டானது 454000 ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டானது இவை அனைத்தும் விற்பனையின் மீது நாம் செய்யக்கூடிய ரொக்க வசூல் சம்பந்தமான தகவல்கள் ஆகும் மேலும் இதனை கேஷ் பட்ஜெட்டில் அவர் பயன்படுத்திக் கொள்ள முடியும் எப்பொழுது கேஷ் பட்ஜெட் தயார் செய்கின்றோமோ அப்போது ரொக்க வசூல் எவ்வளவு அதாவது உள்ளே வருகின்ற ரொக்கத்தின் அளவு என்ன விற்பனையின் வசூல் மூலம் உள்ளே வருகின்ற தொகை என்ன என்பதை அங்கு காட்ட முடியும் எனவே அங்கு ஜூன் மாதத்திற்கான வசூலான 376000 ஜூலை மாதத்திற்கான வசூலான 607000 மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கான வசூலான 454000 மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கான விற்பனையில் இருந்து எவ்வளவு தொகை வந்தது என்பதை நாம் அங்கு காட்டுவோம் ஆகஸ்ட் மாதத்திற்கான விற்பனை என்பது 400000 இதில் நாம் எவ்வளவு வசூல் செய்கின்றோம் என்றால் 40000 ஆகஸ்ட் மாதமே வசூல் செய்யப்பட்டு விடும் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் ஆகஸ்ட் மாத விற்பனையில் ஒரு பகுதியான 360000 ஜூலை மாதத்தில் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் 90 சதவீத தொகையை 20 செப்டம்பர் மாதத்தில் வசூல் செய்யப்படும் எனவே நமக்கு சிலவகையான தகவல்கள் கிடைக்கும் மற்றும் அந்த தகவல்கள் என்பவை அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிளில் எனவே அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிளில் இப்பொழுது ஆகஸ்ட் மாத விற்பனையில் ஒரு பகுதியாக அது கணக்கிடப்படும் ஜூலை விற்பனையின் ஒருபகுதி வசூல் கணக்கிடப்படும் மற்றும் மொத்த அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிளில் நேரடியாக பாலன்ஸ் சீட் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே முதல் அட்டவணை என்பது சேல்ஸ் பட்ஜெட் விற்பனையின் நிலை கடன் மற்றும் ரொக்கம் சம்பந்தமான தகவல்கள் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு இரண்டாவது அட்டவணையை நாம் தயார் செய்கின்றோம் அது சேல்ஸ் கலெக்சன் பட்ஜெட் மற்றும் நாம் இப்போது மூன்றாவது அட்டவணை பர்சேஸ் பட்ஜெட் என்பதை தயாரிக்கப் போகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை பார்க்கும்பொழுது அதாவது பர்ச்சேஸ் பட்ஜெட் என்பது என்ன அதை நாம் பார்க்க போகிறோம் மற்றும் கொள்முதல் சம்பந்தமான தகவல்கள் நமக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டு விட்டன எனவே கொள்முதல் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வில் இருக்கின்றன மற்றும் இந்த தகவலை நீங்கள் பார்த்தால் இந்த தகவலுக்கு நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதுதான் விற்பனையின் சராசரி மொத்த லாபம் 40 சதவிகிதம் என்று நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது எதைக் குறிக்கின்றது 40 சதவீதம் என்பது கிராஸ் பிராபிட் இது உற்பத்திக்கான செலவு என்பது 60 என்று நமக்கு புரிகின்றது மற்றும் உற்பத்தி செலவு என்பது என்ன அது பொருட்களுக்கான செலவு மற்றும் மற்ற இயக்கச் செலவுகளை உள்ளடக்கியதாகும் நமக்கு மற்ற இயக்கச் செலவுகள் சம்பந்தமான தகவல்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன அது நிலையான மற்றும் மாறுபடும் இயக்கச் செலவுகள் ஆகும் எனவே இதன் மூலம் 60 சதவீத செலவுகள் என்பது பொருட்களுக்கான செலவு என்பதை நம்மால் அனுமான படுத்திக்கொள்ள முடியும் எனவே நாம் 60 சதவீத விற்பனை செய்யக்கூடிய பொருட்களின் செலவின் அளவுக்கு கொள்முதல் செய்யப் போகின்றோம் எனவே முதலில் கேஸ் செட்யூல் தயார் செய்வோம் அடுத்ததாக மற்ற இயக்க செலவுகள் செலுத்துதல்கள் சம்பந்தமான பேமெண்ட் செட்யூல் தயார் செய்வோம் எனவே அந்த பர்சேஸ் செட்யூல் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கான அட்டவணை மற்றும் மற்ற ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸஸ் செட்யூல் ஆகியவற்றை அடுத்த வகுப்பில் நாம் தயார் செய்வோம் மற்றும் அதனைத்தொடர்ந்து பட்ஜெட்டேட் பிராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் மற்றும் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட் ஆகியவற்றை தயாரிப்போம் எனவே இப்போதைக்கு நான் இங்கே நிறுத்துகிறேன் மீதமுள்ள அட்டவணைகள் அடுத்த வகுப்பில் தயாரிக்கப்படும்